அனைவருக்கும் வணக்கம் பேரறிவு குறித்த இந்த விரிவுரை க்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த விரிவுரை இந்தியாவில் மும்பை மற்றும் உலகளவில் கானாவில் இருந்து நுண்ணறிவுகளை பெறுவதன் மூலம் பேரழிவு அபாய நிர்வாகத்தில் பங்கேற்பதை மையமாகக் கொண்டுள்ளது சமூகப் பங்களிப்பு என்பது பேரறிவு அபாய நிர்வாகத்தில் ஒரு முக்கிய அம்சமாகும் இதனை நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம் எங்கள் முந்தைய ஸ்லைடுகளில் இதைப் பற்றி விவாதித்து உள்ளோம் எனவே இதில் நமக்கு சில கட்டமைப்புகள் தேவை அந்த கட்டமைப்பை இரண்டு பகுதிகளாகப் பிரிக்கலாம் ஒன்று செயல்முறை பகுதி ஒன்று விளைவு பகுதியாகும் நாங்கள் அதைப் பற்றி விவாதித்தோம் அதனுடன் பங்கேற்புகளின் விரிவான கட்டமைப்பின் இந்த மாறிகள் பெறலாம் இதில் முதலாவது செயல்முறை ஆகும் மற்றொன்று வலதுபுறம் காண்பதுபோல் அதன் விளைவுகள் ஆகும் இவை புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது இந்த கட்டமைப்பு மக்கள் எந்த அளவிற்கு பங்கேற்கிறார்கள் என்பதை புரிந்துகொள்ள இது எப்படி உதவக்கூடும் என்பதை பார்ப்போம் பேரழிவு இடர் மேலாண்மை மற்றும் சமூக ஈடுபாட்டை மேம்படுத்த இது எங்களுக்கு உதவக்கூடிய கருவியாக இருக்க முடியுமா என்று காண்போம் பேரழிவு இடர் மேலாண்மை மற்றும் சமூக ஈடுபாட்டை மேம்படுத்த இது எங்களுக்கு உதவக்கூடிய கருவியாக இருக்க முடியுமா என்பதை அறிய வேண்டும் இது இந்தியாவின் நிதி தலைநகரான மும்பை இது பாந்த்ரா குர்லா வளாகத்திற்கு எதிரே உள்ள தாராவி பகுதியில் இது மிதி நதி சதுப்புநில காடு இது தரவி பகுதிகள் இதுவே எங்கள் ஆய்வு பரப்பளவு 2005 ஆம் ஆண்டில் மும்பையில் ஒரு பேரழிவு ஏற்பட்டது ஒரே நாளில் 1000 மில்லிமீட்டர் 8000 அளவு கன மழை பெய்தது அது அந்த மாநகரத்தை முழுவதும் முடக்கியது நகரத்தின் 60 மறைமுகமாக அல்லது நேரடியாக பாதிக்கப்பட்டது இந்த ஓரிரு நாளில் சுமார் ஆயிரம் மனிதர்களின் உயிரிழப்பு ஏற்பட்டது இது தாராவி பகுதிகளின் படங்களில் ஒன்றாகும் இது எங்கள் இருப்பிடத்திற்கு மிகவும் அருகில் உள்ள ஒரு பகுதி இது மகாராஷ்டிரா நீங்கள் மும்பையைப் இதில் காண முடியும் அதன் பின்னர் இங்கே எங்கள் ஆய்வு பகுதியான தாராவி உள்ளது இது விஹார் போவாய் மற்றும் இது தாராவி பகுதிக்கு வரும் மிதி நதி இது எங்கள் ஆய்வு பகுதி அடிப்படையில் எங்கள் ஆய்வு இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது ஒன்று காலா மற்றொன்று தாராவியில் உள்ள ராஜீவ்காந்தி நகர் இங்கு மிதி நதியின் கரையோரப் பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக காணலாம் இது முன்பு ஒரு சதுப்புநிலக் காடாக திகழ்ந்தது ஒரு சிறிய பரப்பளவு சுமார் 100 சதுர மீட்டர் உள்ள நிலப்பரப்பில் 25000 மக்கள் தொகை உள்ளது இந்தப் பகுதிக்கு ஒரு ஒருங்கிணைந்த பேரழிவு இடர் மேலாண்மை திட்டத்தை கியோட்டோ பல்கலைக்கழகம் மற்றும் மும்பை மாநகராட்சி அதனுடன் ஸ்கூல் ஆப் ஆர்கிடெக்சர் மற்றும் பல பள்ளிகள் உதாரணத்திற்கு ஜேஜே காலேஜ் ஆப் ஆர்கிடெக்சர் டாடா இன்ஸ்டிடியூட் ஆப் சோஷியல் சயின்ஸ் போன்ற பல்வேறு அறக்கட்டளைகள் ஒருங்கிணைந்து இந்த மெகா சிட்டி திட்டத்தில் ஈடுபட்டனர் நாங்கள் G நார்த் வார்டில் MCGM என்ற ஒரு சிறிய அலுவலகத்தை உருவாக்கினோம் இது ஒரு ஆராய்ச்சி மையமாக வைத்து அதில் நாங்கள் எங்கள் திட்டத்தை ஒரு காலவரிசை அமைத்து செயல்பட முயற்சி செய்தோம் நாங்கள் தாராவிக்குச் சென்று அங்குள்ள மக்களுடன் கலந்துரையாடல் தொடங்கினோம் முதலில் எப்படி இருக்கிறீர்கள் என்று தினமும் கேட்க ஆரம்பித்தோம் பின்னர் நாங்கள் மக்களுடன் ஒரு நல்ல உறவை உருவாக்கிய உடன் அவர்களது வாழ்வாதாரத்தில் என்ன இடையூறுகள் உள்ளன என்பதை கவனிக்கிறோம் என்றும் அவர்களது வேலைவாய்ப்பு மற்றும் குடும்ப இடையூறுகள் மற்றும் வீட்டு வசதி பிரச்சனைகள் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம் என்பதை அவர்கள் கவனிக்க ஆரம்பித்தனர் நாங்கள் எங்கு இடம் கிடைத்தாலும் உதாரணத்திற்கு தேனீர் கதையாகவோ அல்லது ஜூஸ் கடையிலோ உட்கார்ந்து உரையாடி இருக்கிறோம் பின்னர் அவர்கள் இந்த பகுதியில் வெள்ளம் மற்றும் நீர்வீழ்ச்சி பிரச்சினை பற்றி பேசத் தொடங்கினர் நாங்கள் தொடர்ந்து கலந்துரையாடினோம் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியுமா என்று அவர்களிடம் கேட்க தொடங்கினோம் இதற்கு முன் நாங்கள் எங்கள் திட்டத்தை அவர்களிடம் வைக்கவில்லை இந்த முன்மொழிவு அவர்களிடமிருந்து வர வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினோம் அவர்களுடைய கவலைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று நம்பினோம் எனவே ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் எதிர்கொள்ளும் வெள்ளத்தை சிறப்பாக நிர்வகிக்க உங்களால் முடிந்தால் எங்களுக்கு சில உதவி தேவை என்று அவர்கள் என்றும் கூறினார் எனவே நாங்கள் இடர் வரைபடத்தை உருவாக்கினோம் பின்னர் காலப்போக்கில் அவர்களுடன் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினோம் இந்த முடிவெடுக்கும் செயல்பாட்டில் இந்த சமூகங்களை நாங்கள் எவ்வாறு ஈடுபடுத்தினோம் என்பதைப் பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இது ஒரு கட்டம் இதற்கு இடையில் நாங்கள் முதலில் பங்குதாரரை அடையாளம் கண்டோம் நாங்கள் ஒரு அடிப்படை வரைபடத்தை உருவாக்கினோம் மேலும் இரண்டாம் கட்டம் ஒரு இடர் வரைபடத்தையும் பணியின் முன்னுரிமையையும் உருவாக்கினோம் பிப்ரவரியில் நாங்கள் இந்த கணக்கெடுப்பைத் தொடங்கினோம் எனது மாணவர்களில் சிலர் ராஜீவ் காந்தி நகரில் கணக்கெடுப்புகளை நடத்தினார்கள் மேப்பிங் குழு விவாதங்கள் நகர கண்காணிப்பு கவனிப்பகள் புகைப்படங்கள் இரண்டாம்நிலை தரவு சேகரிப்பு நுட்பங்கள் மற்றும் முறைகள் போன்ற பல்வேறு வகையான கருவிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் மற்றும் உள்ளடக்க பகுப்பாய்வு ஆவணங்கள் போன்றவற்றையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் எங்கள் கணக்கெடுப்பின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை நீங்கள் இங்கு காணமுடியும் நாங்கள் நடத்திய சில திறந்தநிலை நேர்காணலின் படங்கள் சில இங்கு காணலாம் நாங்கள் முதலில் வரைபடத்தை உருவாக்கும் சமூகத்துடனான எங்கள் விவாதங்களின் டிரான்ஸ்கிரிப்ட் இங்கே உள்ளது அதன்பிறகு அதனுள் தகவல்களை நிரப்பினோம் எங்கள் GCOEலிருந்து உலகளாவிய சிறப்பான மையம் கியோட்டோ பல்கலைக்கழக அணியின் மனித பாதுகாப்பு பொறியியல் மற்றும் உள்ளூர் சமூக உறுப்பினர்கள் மற்றும் நகராட்சி நிறுவனங்கள் கிரேட்டர் மும்பை குறிப்பாக ஜி வடக்கு வார்டுகளின் ஈடுபாட்டைப் போன்ற பல்வேறு வகையான பங்குதாரர்களின் நிலை இங்கே உள்ளது மேப்பிங்கில் அவர்களுக்கு உதவுங்கள் நாங்கள் கணக்கெடுப்பாளர்களாகவும் பணியாற்றுகிறோம் மேலும் கணக்கெடுப்பின் பங்கு மற்றும் குறிக்கோளை சமூகத்திற்கு விளக்கி அறிமுகப்படுத்துகிறோம் உள்ளூர் சமூகம் இந்த செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகித்தனர் மேலும் MCGM அல்லது மாநகராட்சிகளும் எங்களுக்கு அவர்களது முழு ஆதரவையும் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் ஆதரவு கொடுத்து உதவினர் மக்களுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ள இது மிகவும் உதவியது அதுமட்டுமல்லாமல் மத மற்றும் அரசியல் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மிகவும் வசதியாக இருந்தது நில பயன்பாட்டுத் தரவு குடியிருப்பு வணிக பொது விளையாட்டு மைதானம் உள்கட்டமைப்பு வசதிகள் என்ன டாக்டர்கள் கிளினிக் சமூக கழிப்பறை சமுதாயக் குழாய்கள் பள்ளி போன்றவற்றிலிருந்து தொடங்கி ஏராளமான தரவுகளை நாங்கள் சேகரித்தோம் நாங்கள் கருதிய ஆபத்து அளவுருக்கள் வெள்ள காலம் வெள்ளத்தின் போது நீர்மட்டம் அடிக்கடி பாதிக்கப்பட்ட பகுதிகள் கட்டிட உயரம் கட்டுமானப் பொருட்கள் கட்டிட நிலைமைகள் அடுக்கு நிலை இவை அனைத்தும் சேகரித்தோம் 2006 ஆம் ஆண்டு குடியிருப்பு பகுதிகளாக இருந்த இடம் அதிலும் இது ஒரு சாலையாக இருந்தது இது ராஜீவ் காந்தி நகரில் ஒரு சிறிய பகுதியாகும் அதன்பின் பல பகுதிகள் வணிக பகுதிகளாக மாற்றப்பட்டன அனுமதிக்கப்படாத போதிலும் மக்கள் ஜி 1 கட்டமைப்பை உருவாக்கத் தொடங்கினர் ஆனால் அப்பொழுது இதற்கு எதிராக குரல் கொடுத்த பலர் இப்பொழுது அதே ராஜீவ் காந்தி நகரில் ஜி 1 கட்டமைப்பை நிர்மாணித்து வருகிறார்கள் அது பக்கா அல்லது அரை பக்கா கான்கிரீட் கட்டமைப்பாக இருக்கலாம் அவற்றின் உள்கட்டமைப்புகள் சீராக செய்யப்படவில்லை வடிகால் தரத்தை இங்கே காணலாம் மேலும் மின்சாரம் மிக முக்கியமான ஒரு அம்சம் இது எளிதில் மின்மயமாக்கப்படலாம் மேலும் மின்னோட்டமானது அவசரகால அல்லது நேரத்தில் மக்களைக் கொல்லக்கூடும் அணுகல் சாலைகள் மிகவும் குறுகியவை உங்களால் வெளியேற முடியாது இதில் இரண்டு பேர் எளிதில் கடந்து செல்ல முடியாது இந்த குறுகலான சாலைகள் ஜிக் ஜாக் முறையில் வடிவமைக்கப்பட்டது எனவே இந்த சாலைகளில் வெள்ளநீர் பொழுதோ அல்லது நீர்மட்டம் உயர்ந்து இருக்கும் வேளையில் நடந்து செல்ல மிகவும் கடினமாக இருக்கும் ஒருவர் அவர்களது காலை எங்கே வைக்கிறார்கள் என்று கண்டறிய இயலாது எனவே 2005 ஆம் ஆண்டில் இது மிதி நதியாக இருந்தது இதுதான் சாலை வெள்ளம் படிப்படியாக இதுபோன்று வந்தது பின்னர் அது சுமார் 8 ஆக உயர்ந்தது எனவே 2005 ஆம் ஆண்டில் மக்கள் வெளியேற முடியவில்லை ஒரு நியமிக்கப்பட்ட இடம் இல்லை ஒரு ஆரம்ப எச்சரிக்கை இல்லை மற்றும் வீட்டுத் தலைவர் வீட்டில் இல்லை என்பதற்கு அதுவே ஒரு காரணமாக இருந்தது எனவே மற்ற இடங்களுக்குச் செல்வதற்கான தலைமை முடிவை அந்தப் பெண் எடுக்க முடியவில்லை அவர்கள் முழுப் பகுதியையும் வெளியேற்ற முடிவு செய்தபோது சில நேரங்களில் தாமதமாகிவிட்டது சுற்றியுள்ள பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியிருந்தன மேலும் சொத்துக்களை இழக்க நேரிடும் அல்லது கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறும் என்ற அச்சமும் அவர்களுக்கு இருந்தன மற்றொன்று என்னவென்றால் வெள்ளத்திற்கு முன்பு அங்கு ஒரு வீடு இருந்தது அது அவ்வாறே இருந்தது ஆண்டுதோறும் தலையை உயர்த்த தொடங்கியதால் இந்த விளைவு ஏற்பட்டது ஆனால் இதன் விளைவாக என்ன நடந்தது என்பதை அவர்கள் பார்க்க முடியும் இது தண்ணீரை எளிதில் வீட்டிற்கு வரச் செய்து வீடுகளை மிகவும் பாதிக்கப்பட செய்கிறது அது அவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது எனவே இவை அவர்கள் பகிர்ந்து கொண்ட சில கவலைகள் மிதி நதியில் ஒரு சில ஆக்கிரமிப்பும் உள்ளது புதிய கட்டுமானங்கள் தூண்டப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே நகராட்சி அதிகாரம் அண்மையில் இந்த இடங்களை இடித்தது ஆனால் மீண்டும் புதிய கட்டுமானங்கள் வருகின்றன இந்த சில உண்மைகள் மக்கள் பகிர்ந்துள்ளன இப்பொழுது சாலையும் மற்றும் தாராவி பகுதியை ஆகவும் இருக்கும் இடம் 1980 ஆம் ஆண்டில் மிதி ஆற்றில் முற்றிலும் ஒரு சதுப்புநிலப் பகுதி என்று நாங்கள் கண்டோம் 1990களின் முற்பகுதியில் அல்லது 1980களின் பிற்பகுதியில் சில குடியேற்றங்கள் குறிப்பாக தற்காலிக வீடுகளை உருவாக்கத் தொடங்கிய கட்டுமானத் தொழிலாளர்கள் வந்துள்ளனர் 1995 ஆம் ஆண்டில் இது அதிகரித்து மந்திரிகள் 2000 2005 மற்றும் 2013ல்மீண்டும் காணலாம் எனவே இது மிகவும் பழைய குடியேற்றமாக இருக்கவில்லை எனவே ராஜீவ் காந்தி நகரில் ஒரு கட்டிட உயரம் இது பெரும்பாலான வீடுகள் தரைமட்டமாக மட்டுமே இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் சமீபத்தில் குறிப்பாக சாலையோர மக்கள் ஜி 1 கட்டமைப்பை உருவாக்கி வருகிறார்கள் அதை நீங்கள் இங்கே சிவப்பு நிறத்தில் வலதுபுறத்தில் காணலாம் 2005 ஆம் ஆண்டில் வெள்ள நிலை மற்றும் இந்த பகுதிகள் மிதி நதிக்கு அருகிலுள்ள சிவப்பு குறி பகுதிகள் இந்த பகுதிகள் ஆறு முதல் பத்து அடி நீர்வரை மனித உயரத்தை விட அதிகமாக இருந்தன மேலும் அவை இரண்டு முதல் ஐந்து அடி வரை பெரும்பாலான பகுதிகளிலும் இருந்தன சாலையின் அருகில் அவர்கள் அதிகம் பாதிக்கப்படவில்லை ஒரு அடி தண்ணீர் மட்டுமே இருந்தது நீர்நிலைகளில் அவர்கள் இந்தத் தொடரில் வருடாந்திர நீர்வழங்கலை எதிர்கொண்டிருந்தனர் மேலும் பெரும்பாலான வீடுகளை அவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று முதல் இரண்டு அடி வரை நீர்வழங்குவதை எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் இது இரண்டு முதல் மூன்று மணி நேரம் வரை தொடர்கிறது என்பதையும் நீங்கள் காணலாம் சில குறைவாக உள்ளன சில அதைவிட அதிகமாக இருக்கிறது இது 2005 வெள்ளத்தால் கட்டிடத்திற்கும் வீட்டிற்கும் ஏற்பட்ட சேதமாகும் மஹிம் க்ரீக் அல்லது மிதி நதிக்கு அருகில் இருந்த வீடுகள் மிகவும் பாதிக்கப்பட்ட வீடுகளாக இருந்தன அவை மொத்த சேதத்தையும் கொண்டிருந்தன ஒரு பெரிய சேதத்தை நடுத்தரத்திலும் காணலாம் மற்றும் அதற்கு நெருக்கமானவர்களுக்கு குறைந்த சேதம் இருந்தது ஆனால் மஹிம் க்ரீக் அல்லது நதிக்கு அருகில் இருந்தவர்கள் எல்லாவற்றையும் இழந்தனர் அவர்களின் படுக்கைகள் சுவர்கள் வீடுகளில் இருந்து எல்லாம் சேதமடைந்ததால் அவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது இங்கே மாணவர்கள் செய்த சில ஓவியங்கள் இருக்கின்றன இன்னும் பல மேப்பிங்குகளை இணைக்கும் இந்த பயிற்சியை நாங்கள் முடித்த பிறகு இந்த இடர் மேப்பிங் திட்டத்தில் அவர்கள் எப்படி எங்கு ஈடுபட்டார்கள் என்பதையும் அது வெற்றிகரமாக இருக்கிறதா இல்லையா என்பதையும் அடிப்படையாகக் கொண்டு எங்களை குறிக்கும்படி மக்களிடம் கேட்டோம் எனவே ஆரம்பகால ஒத்துழைப்பு பங்குதாரர்களின் பிரதிநிதித்துவம் தொடர்ச்சியான ஈடுபாடுகள் தெளிவான மற்றும் ஒப்புக்கொள்ளப்பட்ட பொருள் போன்றவற்றை நாங்கள் சிறப்பாகச் செய்தோம் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் எங்களுடன் மிகக் குறைந்த அளவு இருந்தன மக்களின் சக்தி திறன் ஆகியவற்றை மேம்படுத்தவும் அல்லது முடிவுகளை பாதிக்க அவர்களுக்கு குறைந்த சக்தி இருப்பதால் அவர்களால் குறைந்த வளங்களைக் கொண்டிருக்கவும் முடியவில்லை எனவே அவர்களால் தங்கள் சொந்த திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை கணக்கிடப்படாததைப் புரிந்து கொள்ள இந்த அளவுருக்கள் நன்றாக இருந்தாலும் இந்த பயிற்சியில் சேர்க்கப்படவில்லை என்று அவர்கள் உண்மையில் என்ன நினைத்தார்கள் என்று நாங்கள் மக்களிடம் கேட்டோம் தகவல் நன்றாக இருப்பதாக அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள் ஆனால் பங்கேற்பு அணுகுமுறை மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும் ஆகவே தகவல்களுக்கு அப்பால் நாம் ஒரு செயலூக்கமான திட்டத்தை உருவாக்கும்போது மட்டுமே எங்கள் பங்கேற்பு அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே தகவல்களிலிருந்து முன்னேற்றத்திற்கு நாம் செல்ல வேண்டும் மேலும் சில சாத்தியமான விளைவுகளையும் நாம் காண வேண்டும் அதாவது மக்கள் தங்களை பங்கேற்க ஊக்குவிக்க வேண்டும் மேலும் இந்தத் திட்டம் ஏற்கனவே ஒரு தீவிரமான விஷயமாக இருப்பதால் நிறைய பொழுதுபோக்குகளைக் கொண்டிருக்க வேண்டும் இந்த பயிற்சியில் நாங்கள் நிறைய மகிழ்ச்சியை ஈடுபடுத்த ஆரம்பித்தவுடன் அதிகமான மக்கள் ஈடுபடுவார்கள் மேலும் அதை நாங்கள் வசதியாகவும் அமைதியாகவும் செய்ய முடியும் அவர்களின் கோரிக்கையை நாங்கள் இவ்வாறு கருதினோம் இந்த பகுதியின் புனரமைப்பு மற்றும் மறுவாழ்வு மற்றும் நிவாரணத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்கத் தொடங்கினோம் மீட்பு நடவடிக்கைகளுக்கான தேவைகளை நாங்கள் பட்டியலிட்டோம் வெளிப்புற உதவி இல்லாமல் அவர்கள் என்ன செய்ய முடியும் வெளிப்புற உதவியால் அவர்கள் என்ன செய்ய முடியும் யார் என்ன வகையான வேலைகளைச் செய்வார்கள் அடையாளம் காணப்பட்ட செயல்களின் எண்ணிக்கை பின்வருமாறு அவசரகாலத்தில் மக்களை மீட்பதற்கு அனைத்து தன்னார்வலர்களையும் வரவழைக்க ஊனமுற்றோர் காயமடைந்தவர்களை மீட்பது மற்றும் வயதானவர்கள் உயிர்வாழும் கருவிகளின் உள்ளடக்கங்களின் பட்டியலை வழங்கவும் விநியோகிக்கவும் முக்கிய ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறு மக்களை வேண்டுகோள் விடுக்கவும் குறிப்பாக வெளியேற்றத்தின் போது அடையாள அட்டைகள் தக்கவைக்க மிகவும் முக்கியம் மறுவாழ்வு மற்றும் ஆயத்தத்திற்கான நடவடிக்கைகளின் பட்டியலை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் நிலுவையில் உள்ள பணிகளை அடையாளம் காண்பது உள்ளூர் வெள்ள பிரச்சினையையும் பாதிப்புகளையும் கண்டறிந்து புகாரளிக்க உள்ளூர் தலைவர்களை BMC அடையாளம் காணுதல் சிவில் பாதுகாப்புடன் கூடிய அவசர சேவைகளின் தொடர்புகளின் பட்டியலைத் தயாரித்தல் நீர் குடலில் தேவையற்ற கழிவுகள் எதையும் வீசாமல் இருப்பது மற்றும அவர்கள் தாங்களாகவே என்ன செய்ய முடியும் மற்றும் ஏராளமான தன்னார்வலர்களைக் கொண்ட வெளி நிறுவனங்களின் உதவியுடன் அவர்கள் என்ன செய்ய முடியும் போன்ற பட்டியல் இந்த பட்டியல் தொடர்ந்தது இங்குள்ள உள்நோக்கு அமர்வுகளின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் இவை என்பதை நீங்கள் காணலாம் எங்கள் மாணவர்கள் மற்றும் வல்லுநர்கள் மற்றும் ஒன்றாக வேலை செய்யும் சமூக மக்களும் இருக்கும் புகைப்படம் இது கோர் அதிரடி சமூகம் சாவல் குழுக்கள் சமூக தொண்டர்கள் போன்ற பல சமூகக் குழுக்களையும் அவர்கள் அபிவிருத்தி செய்வதை இறுதியாக நீங்கள் காணலாம் அவர்கள் மாநகராட்சிகள் சிவில் பாதுகாப்பு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் உதவியை விரும்புகிறார்கள் இதில் முன்னுரிமை பகுதிகள் என்பது என்ன அவை இடைப்பட்ட முன்னுரிமை மற்றும் தொலைநிலை முன்னுரிமை எனவே மக்களை முன்னணியில் கொண்டு வருவது மிகவும் முக்கியமானது வெள்ள பேரழிவு இடர் மேலாண்மைக்கான எங்கள் தாராவி சமூகம் தலைமையிலான செயல் திட்டத்தின் வெற்றி இதுவாகும் ஆனால் மக்கள் ஏன் பங்கேற்பார்கள் என்ற கேள்வி அப்படியே உள்ளது வலது புறத்தில் உள்ள அளவுகோல்களையும் இடது புறத்தில் செயல்முறை அடிப்படையிலான அளவுகோல்களையும் நாம் காணலாம் மேலும் வலது புறத்தில் இது சமூக பங்களிப்புக்கான முன்மொழிவு என்று நாங்கள் கண்டறிந்த சில குறிப்புகளைக் காணலாம் இடது புறம் நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதைக் காணலாம் பரஸ்பர நம்பிக்கை உரிமை மோதல் தீர்வு தன்னம்பிக்கை இது விளைவு அளவுகோலாக இருக்க வேண்டும் மற்றும் வலது புறம் நாங்கள் கொடுக்கும் குறிப்புகளைக் காணலாம் இந்த அளவுகோல்கள் செயல்முறை அல்லது விளைவு அடிப்படையிலானவை இது ஆராய்ச்சியாளர்கள் மக்களுக்கு வசதி செய்யும் திட்டம் உள்ளூர் அரசு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உருவாக்கியுள்ளது சமூகங்களின் பங்களிப்பை எதிர்பார்க்கும் காணாமல் போன பகுதியை இணைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் இதுபோன்ற கட்டமைப்பை வரையறுப்பதில் சமூகம் ஒருபோதும் ஈடுபடவில்லை பொது பங்கேற்பு இல்லாமல் அவற்றை வைத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை இது எப்போதுமே பங்குதாரர்களாக இல்லாதவர்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் அல்லாதவர்களின் குழுவாக இருந்து வருகிறது நாங்கள் பங்கேற்புகளைத் தேடுகிறோம் ஆனால் பொதுவாக அவை வேறொருவரின் பார்வையில் வரையறுக்கப்படுகின்றன எனவே இதன் பொருள் நாங்கள் சமூகத்தை பங்கேற்கச் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் எப்படி என்ன எப்போது எந்த அளவிற்கு பங்கேற்க முடியும் என்பதை நாங்கள் வரையறுக்கிறோம் இதன் பொருள் நாங்கள் திட்டமிடுகிறோம் அவர்கள் பங்கேற்கிறார்கள் எனவே உங்கள் பங்கேற்பு உங்கள் பங்களிப்பை நாங்கள் எவ்வாறு தீர்மானிக்கிறோம் என்பதைப் பொறுத்தது நீங்கள் சில கேள்விகளைக் கேட்கலாம் இதன் பொருள் உங்களை இங்கு சுதந்திரமாக சேர நாங்கள் அனுமதிக்கவில்லை எனவே நாங்கள் ஒரு முழுமையான கோணத்தையோ அல்லது வேறுபட்ட கண்ணோட்டத்தையோ பார்க்க ஆரம்பித்தோம் பங்கேற்புக்கான அளவுகோல்களை வரையறுப்பதற்கு பதிலாக அவர்களின் பங்கேற்புகளின் பொருள் என்ன பங்கேற்புகளின் அளவுகோல்கள் என்ன என்பதை சமூகமே வரையறுக்கும் என்பது நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் எனவே இதை பயனர் அடிப்படையிலான அணுகுமுறை என்று அழைக்கிறோம் எனவே யாருடைய பங்கேற்பை நாங்கள் தேடுகிறோமோ அவர்களுடைய சொந்த பங்கேற்பின் அளவுகோல்களை வரையறுக்க முடியும் இது ஒரு செல்ஃபி எடுப்பது போன்றது ஆகவே செயல்முறை மற்றும் விளைவு அடிப்படையிலான அளவுகோல்களின் அடிப்படையில் வெற்றிகரமான சமூக பங்கேற்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை வரையறுக்க சமூகத்தை நாங்கள் கேட்டோம் கானாவில் இந்த ஆய்வை நாங்கள் மேற்கொண்டோம் இது மேற்கு ஆபிரிக்க நாடு மற்றும் மிகவும் காலநிலை பாதிப்பு மற்றும் பேரழிவுக்குள்ளான சமூகங்களில் ஒன்றாகும் குறிப்பாக வா பிராந்தியம் என்று அழைக்கப்படும் மேல் பகுதி கானாவின் வடக்கு பகுதி இது அக்ரா என்னும் அவர்களின் தலைநகரிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மற்றும் இந்த நாட்டின் மிகவும் ஏழ்மையான பிராந்தியங்களில் ஒன்றாகும் எனவே அவர்களுக்கு வெள்ளம் மற்றும் வறட்சி ஆகிய இரு பிரச்சினைகளும் உள்ளன இந்த காலெண்டரை விவசாயிகளும் உள்ளூர்வாசிகளும் தாங்களே உருவாக்கியுள்ளனர் இது அவர்கள் உணர்ந்த காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை விவரிக்கிறது இது சாதாரண மற்றும் நிலையான காலநிலையின் போது அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை இது காட்டுகிறது மே முதல் செப்டம்பர் வரை அவர்களுக்கு நல்ல மழை பெய்தது பின்னர் அக்டோபரில் லேசான மழை பெய்தது பின்னர் நவம்பர் முதல் மார்ச் வரை வறண்ட காலம் இருந்தது ஆனால் காலநிலை மாற்றத்தின் விளைவாக மழையின் ஆரம்பம் ஏப்ரல் முதல் மே வரை நகர்ந்தது சில நேரங்களில் அது ஜூன் வரை கூட நகர்ந்தது மே வரை அவர்களுக்கு இது பரவாயில்லை ஆனால் இது ஜூன் அல்லது ஜூலைக்கு நகரும் போது அது கிட்டத்தட்ட வறட்சி போன்றது வறட்சிக்குப் பிறகு மிகவும் ஒழுங்கற்ற மழை பெய்யும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் மிகவும் கடுமையான மழை பெய்யக்கூடும் எனவே முதலில் மழை இல்லை அவர்கள் நீர் பற்றாக்குறையையும் வறட்சியையும் எதிர்கொண்டனர் பின்னர் அவர்களுக்கு மிக அதிக மழை பெய்தது பின்னர் மீண்டும் இந்த பருவகால மாற்றம் எனவே நாம் ஊக்குவிக்க வேண்டிய சிறிய மற்றும் பெரிய தலையீடுகளை நாங்கள் தயாரிக்க வேண்டும் இந்த இடத்தில் பல திட்டங்கள் நடந்து வருகின்றன மேலும் இந்த திட்டங்கள் பல பேரழிவு இடர் மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்ற தழுவல்களில் கவனம் செலுத்துகின்றன இந்த திட்டங்களில் பெரும்பாலானவை உள்ளூர் மக்களை திட்டங்களில் இணைப்பதையும் ஈடுபடுத்துவதையும் ஆதரிக்கின்றன இந்த திட்டங்களை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள் அவர்களிடம் உள்ள ஈடுபாடு என்ன இந்த காலநிலை மாற்றம் மற்றும் பேரழிவு இடர் மேலாண்மை திட்டங்கள் அனைத்திலும் தங்களை ஈடுபடுத்த முடியும் என்று அவர்கள் எப்படி உணருகிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்க்க வேண்டும் ஆய்வின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் இவை அவர்கள் ஒரு தலைமை சார்ந்த அமைப்பைக் கொண்டுள்ளனர் அதாவது பாரம்பரிய இராச்சிய வகையான ஆட்சி முறையைப் போலவே எல்லாவற்றையும் தலைவர் தீர்மானிக்கிறார் இவை ஆய்வுப் பகுதியின் சில புகைப்படங்கள் வா மாவட்டம் மேற்கு மாவட்டம் சியத்தானாகா பாங்க்பாமா சோவயெலி மற்றும் பாலியோவாஃபிலி ஆகிய நான்கு கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பை நடத்தினோம் நாங்கள் மக்களிடம் கேள்விகளைக் கொடுத்தோம் பொது பங்கேற்புகளைப் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நாங்கள் அவர்களிடம் கேட்டோம் இதன் விளைவு என்னவாக இருக்கக்கூடும் பொது பங்கேற்பிலிருந்து அவர்கள் விரும்பும் செயல்முறை என்ன என்பதை அவர்கள் எங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம் எனவே அவர்களுக்கு 2007 2010ல் வெள்ளம் ஏற்பட்டது மக்கள் எங்களிடம் சொன்னதை நீங்கள் காணலாம் செயல்முறை என்பது அனைத்து குழுக்களின் பிரதிநிதித்துவம் தெளிவான குறிக்கோள்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட குறிக்கோள்கள் முடிவுகளை பாதிக்கும் சக்தி சமூகத்துடன் தொடர்ச்சியான உறவு உள்ளூர் அறிவை ஒரு நல்ல வசதியுடன் இணைத்தல் என்று அவர்கள் கூறினர் மற்றும் விளைவுக்காக வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்துதல் உரிமை தன்னம்பிக்கை மற்றும் நேர செயல்திறன் ஆகியவை இருக்க வேண்டும் வாழ்வாதார பாதுகாப்பைப் பொறுத்தவரை பசி இருக்கும் போது ஒரு நபர் எந்தவொரு திட்டத்திலும் பங்கேற்க முடியாது எனவே வாழ்வாதார பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று அவர்கள் உணர்ந்தனர் திட்ட செயல்படுத்தல்கள் அவர்கள் எங்களிடமிருந்து பேசுவதை மட்டுமல்லாமல் சாத்தியமான முடிவுகளைக் காண விரும்பினர் உரிமை பெரும்பாலான திட்டங்கள் தன்னம்பிக்கையை அடிப்படையாகக் கொண்டவை எங்களிடம் பல யோசனைகள் உள்ளன ஆனால் அவற்றைத் தொடர முடியாது எனவே நம்முடைய சொந்த திட்டங்களைப் பின்பற்றுவதற்காக எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் இது நேரமும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் மற்றும் அனைத்து குழுக்களின் பிரதிநிதித்துவமும் ஒப்புக் கொள்ளப்பட வேண்டும் ஒப்புக்கொள்ளப்பட்ட குறிக்கோள்கள் முடிவுகளை பாதிக்கும் சக்தி சமூகத்துடன் தொடர்ந்து உறவு ஆகியவற்றுடன் எந்தவொரு திட்டத்திற்கும் தெளிவான குறிக்கோள்கள் இருக்க வேண்டும் எனவே அவற்றின் பின்னூட்டத்திலிருந்து நாம் கண்டறிந்த அளவுகோல்கள் இவை சமூக பங்கேற்புகளை வரையறுப்பதற்கு பதிலாக அத்தகைய சமூக பங்கேற்புகளில் அவற்றின் பொருள் அல்லது நோக்கம் என்ன என்பதை தீர்மானிக்கும் சமூகத்திலிருந்து தான் இருக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது எனவே மிக்க நன்றி